மாணவர்களை வரவேற்கிறோம் எனவே பிளேக்சிபிள் பட்ஜெட் டுகளைத் தயாரிப்பது பற்றி அறியும் பணியில் ஈடுபட்டுள்ளோம் முந்தைய வகுப்பில் ட்ரெக் ஷிப்பிங் கம்பெனி ன் பிளேக்சிபிள் பட்ஜெட் தொடர்பாக இரண்டு அறிக்கைகளையும் நாம் தயாரிக்கிறோம் நெகிழ்வான வரவு செலவுத் திட்டங்களை எவ்வாறு தயாரிப்பது என்பதைப் பற்றி நாம் கற்றுக்கொண்டோம் எனவே இந்த வழக்கின் முதல் தேவை என்னவென்றால் ஏழு எட்டு மற்றும் ஒன்பது பில்லியன் மதிப்புள்ள வருவாயின் மூன்று நிலைகளுக்கான நெடுவரிசை பட்ஜெட்டை நாம் தயாரிக்க வேண்டும் ஆகவே நாம் அந்த அறிக்கையைத் தயாரித்து ஏழு எட்டு மற்றும் ஒன்பது மில்லியன் டாலர்கள் வருவாயின் இந்த மூன்று நிலைகளில் செயல்திறனின் நிலை என்னவாக இருக்க வேண்டும் என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் பின்னர் நாம் சுருக்கமான அறிக்கை அல்லது மாறுபாடுகள் பகுப்பாய்வைத் தயாரிக்க வேண்டும் பின்னர் நாம் மாறுபாடுகளை கணக்கிட்டோம் நாம் செய்த மாறுபாடு பகுப்பாய்வின் ஒரு பகுதி அங்கு நாம் மாறுபாடுகளைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம்இரண்டு வகையான மாறுபாடுகள் உள்ளன ஒன்று விற்பனை செயல்பாட்டு மாறுபாடு மற்றும் இரண்டாவது ஒரு பிளேக்சிபிள் பட்ஜெட் மாறுபாடு 800000 டாலர்களின் பட்ஜெட் மட்டத்திலிருந்து விற்பனை நடவடிக்கைகளை நாம் குறைத்துவிட்டோம் அல்லது 76 லட்சம் டாலர்களில் 7 6 மில்லியன் டாலர்களாக மன்னிக்கவும் 8 மில்லியன் டாலர்கள் விற்பனை செய்துள்ளதால் விற்பனை நடவடிக்கைகள் மாறுபாடுகள் இருக்க வேண்டும் எனவே மாறுபாடுகள் உள்ளன என்பதை நாம் கண்டறிந்தோம் எனவே வருவாய் நிச்சயமாக குறைந்துவிட்டதால் செயல்பாட்டு நிலை குறைந்துவிட்டது நாம் 8 மில்லியன் மதிப்புள்ள டாலர்களுக்கு விற்க விரும்புகிறோம் ஆனால் சந்தையில் 7 6 மில்லியன் டாலர் மதிப்புள்ள டாலர்களுக்கு மட்டுமே விற்க முடியும் எனவே நிச்சயமாக செயல்பாட்டு நிலை கீழே வந்துவிட்டது மாறுபாடுகள் இருக்க வேண்டும் பின்னர் செயல்பாட்டு மட்டத்தில் மாறுபாடுகள் நிகழ்ந்தன வருவாய் குறைந்தது செலவும் விகிதாசார அளவில் குறைந்து கொண்டிருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் எனவே மாறுபாடுகளின் அந்த பகுதி கணக்கிடப்படுகிறது பின்னர் உண்மையான உற்பத்தி மற்றும் விற்பனை நிலை 7 6 மில்லியனுக்கான விற்பனை என்று உண்மையான உற்பத்தி நிலைக்கு பிளேக்சிபிள் பட்ஜெட் டாக இருந்த பட்ஜெட்டை நாம் தயாரித்தோம் வருவாயை 8 மில்லியனிலிருந்து 7 6 மில்லியனாகக் குறைப்பதன் விகிதத்தில் முதலில் பிளேக்சிபிள் பட்ஜெட் டை நாம் தயாரித்தோம் இயக்க செலவு மற்றும் நிலையான செலவுக்கான பிளேக்சிபிள் பட்ஜெட் டை நாம் தயார் செய்தோம் ஆனால் இன்னும் வேறுபாடுகள் இருப்பதையும் எதிர்மறை மாறுபாடு என்ன என்பதையும் காணலாம் எனவே அந்த அறிக்கையில் நாம் கண்டறிந்த அந்த மாறுபாடுகளை போன்றவை பிளேக்சிபிள் பட்ஜெட் மாறுபாட்டில் நீங்கள் சொல்வது போல 144000 டாலர்களின் மாறுபாடு மற்றும் எதிர்மறை மாறுபாடுகளைக் கண்டறிந்தோம் நம் மொத்தம் இயக்க வருமானம் குறைந்துவிட்டது அந்த எதிர்பார்க்கப்பட்ட வருமானத்தில் 7 6 மில்லியன் டாலர்களில் இயக்க வருமானம் 540000 டாலர்கள் ஆகும் நீங்கள் வருவாய் அளவைக் குறைக்கும்போது 8 பில்லியனிலிருந்து 7 6 மில்லியன் டாலர்களாக எந்தவொரு காரணத்தினாலும் செயல்திறன் நிலை குறைகிறது இன்னும் இயக்க வருமானம் 540000 டாலர்களாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் உண்மையில் நம்மிடம் இருந்த உண்மையான வருமான இயக்க வருமானம் 396000 லட்சம் டாலர்கள் எனவே இது 540000 டாலரின் மதிப்பிடப்பட்ட அல்லது எதிர்பார்க்கப்பட்ட வருமானத்திலிருந்து குறைந்துள்ளது எனவே 144000 டாலர்களின் எதிர்மறை மாறுபாடு இருந்தது எனவே இப்போது அந்த மாறுபாடு முறைகளுக்கான காரணங்களை நாம் பகுப்பாய்வு செய்ய வேண்டும் என்பது மூன்றாவது அறிக்கையாகும் அந்த அறிக்கையின் தலைப்பை நான் வழங்கினேன் மாறுபாடு பகுப்பாய்வு மற்றும் செயல்திறனின் சுருக்கம் மற்றும் மாறுபாடுகள் பகுப்பாய்வு ஆகவே செயல்திறனின் சுருக்கத்தை நாம் தயாரிக்கும்போது மாறுபாடுகள் உள்ளன என்பதைக் கண்டறிந்தோம் விற்பனை நடவடிக்கை நிலை 80 சாதகமற்றதாக இருந்தது பின்னர் 144 ஆக இருந்த பிளேக்சிபிள் பட்ஜெட் மாறுபாடுகள் ஒரு பெரிய பிரச்சனையல்ல ஏனெனில் உண்மையில் வருவாய் குறைந்துவிட்டது ஆனால் பிளேக்சிபிள் பட்ஜெட் மாறுபாடு சிக்கல் தான் ஏனெனில் உங்கள் நெகிழ்வான வருமானம் இயக்க வருமானம் 7 6 மில்லியன் வருவாய் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பட்ஜெட் 540000 டாலர்கள் ஆகும் ஆனால் உண்மையில் இது 396000 டாலர்கள் அதாவது 144000 டாலர்களின் எதிர்மறை மாறுபாடுகள் உள்ளன இந்த மாறுபாடு ஏன் ஏற்பட்டது என்பதை இப்போது பகுப்பாய்வு செய்வோம் இயக்க வருமானத்தின் காரணமாகவோ அல்லது மன்னிக்கவும் இதன் காரணமாகவோ இது வந்துள்ளதா என்பது மாறி செலவுகள் அல்லது நாம் கண்டுபிடிக்க வேண்டிய திருத்த செலவுகள் காரணமாக வந்துள்ளது இது வந்துவிட்டால் அல்லது இந்த மாறுபாடுகள் இயக்க வருமானத்தில் மொத்த மாறுபாட்டைக் கொண்டு வந்தால் 144000 ஆல் எதிர்மறை மாறுபாடு வந்துள்ளது ஏனெனில் இரண்டு செலவின் காரணமாக மாறி செலவும் அதிகரித்துள்ளது நிலையான செலவும் அதிகரித்துள்ளது அந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் மாறி செலவின் எந்த கூறுகள் அந்த செலவில் பங்களித்தன என்பதற்கான காரணங்களை முதலில் அறிவீர்களா அந்த அதிகரித்த செலவுக்கு பங்களித்த நிலையான செலவின் எந்த கூறு மற்றும் செலவில் எதிர்மறையான வளர்ச்சியின் செலவில் அந்த அதிகரிப்பு எவ்வாறு சரிபார்க்கப்படுகிறது இது இயக்க வருமானத்தை எதிர்மறையாக பாதிக்கும் என்பதை சரிபார்க்க வேண்டும் அடுத்த முறை இந்த மாறுபாடுகள் ஏற்படாதவாறு அதைப் பகுப்பாய்வு செய்து அதற்கான காரணங்களைக் கண்டுபிடிக்க முயற்சிக்க வேண்டும் உங்கள் மாறி வருமானம் மிகவும் கட்டுப்பாட்டில் உள்ளது மாறுபடும் செலவுகள் மிகவும் கட்டுப்பாட்டில் உள்ளன மற்றும் நிலையான செலவு வருவாய் அல்லது விற்பனையின் குறிப்பிட்ட வரம்பிற்குள் அதிகரிக்கக்கூடாது இப்போது நாம் அறிக்கையைத் தயாரிப்போம் அந்த அறிக்கை உண்மையில் மாறுபாட்டின் மாறுபாடு அறிக்கை பகுப்பாய்வுகளின் பகுப்பாய்வுகள் எனப்படும் அறிக்கை டாலர் 7 6 மில்லியன் அல்லது 76 லட்சம் டாலர்கள் 76 லட்சம் உண்மையான வருவாய் மட்டத்தில் உள்ள மாறுபாடுகளின் பகுப்பாய்வு எனவே இந்த மாறுபாடு இருக்கக்கூடாது எனவே மாறுபாட்டின் பகுப்பாய்வு 7 6 மில்லியன் 76 லட்சங்களின் உண்மையான வருவாய் மட்டத்தில் உள்ளது எனவே நாம் அறிக்கையைத் தயாரித்தால் எந்த கணக்கில் எந்த மாறி செலவு உயர்ந்துள்ளது என்பதைக் கண்டறிய முடியும் எந்த நிலையான செலவு அதிகரித்துள்ளது எந்த செலவு அடுத்த காலாண்டில் உயரவில்லை அல்லது பட்ஜெட்டின் நோக்கம் அடையப்படுகிறதா என்பதை நாம் சரிபார்க்கிறோம் எனவே இப்போது நாம் விவரங்களைப் பற்றி பேசுவோம் 6 மில்லியன் நெகிழ்வான செலுத்துதல்களின் வருவாய் மட்டத்தில் உண்மையான செலவு உண்மையான செலவு பற்றி பேசுவோம் நெகிழ்வான செலுத்துதல்கள் எவ்வளவு செலவாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது பின்னர் பட்ஜெட் மாறுபாடு என்றால் பட்ஜெட் மாறுபாடு என்றால் பட்ஜெட் மாறுபாடு இல்லையா எனவே இந்த அறிக்கையை நாம் தயாரிக்க வேண்டும் இந்த மாறுபாடுகள் ஏன் இங்கே நிகழ்ந்தன என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிக்க வேண்டும் இப்போது செலவினங்களின் முதல் தலைப்பை கவனித்துக்கொள்வோம் நீங்கள் கணக்கிற்கு திரும்பிச் சென்றால் மாறி செலவினங்களின் முதல் தலைப்பாக இருக்கும் எனவே எரிபொருளின் உண்மையான விலை என்ன என்பதை எரிபொருளின் உண்மையான செலவு என்ன என்பதைக் காண்போம் அந்த தொகையை டாலர் 1 ஆயிரத்தில் எடுத்துக்கொள்வேம் 157000 இல் 157000 டாலர்களாக இருக்கும் 76 லட்சத்தில் உணவின் உண்மையான விலை எவ்வளவு எனவே இதன் பொருள் உண்மையில் 157000 மதிப்புள்ள டாலர்கள் மற்றும் நெகிழ்வான செலுத்துதல்கள் எவ்வளவு 152000 டாலர் செலவு என்னவாக இருக்க வேண்டும் அதாவது அதைக் குறைப்பதில் நாம் விகிதாசாரத்தில் இருக்கிறோம் உதாரணமாக இங்கே 8 மில்லியன் மதிப்புள்ள வருவாய்க்கு எரிபொருள் செலவு 160000 டாலர்களாக இருந்தால் அது 7 6 மில்லியனின் வருவாய் மட்டத்திற்கு எவ்வளவு இருக்க வேண்டும் 76 லட்சம் எனவே எதிர்பார்க்கப்படும் செலவு வருவாய் குறைப்பு விகிதத்தில் 152000 டாலர்கள் உண்மையில் நாம் செலுத்தியது 157000 டாலர்கள் எனவே அதன் பட்ஜெட் மாறுபாடுகள் மற்றும் அந்த மாறுபாடு Y என்றால் 5 என்று பொருள் இந்த மாறுபாடு சாதகமற்றது இல்லையா பழுதுபார்ப்பு மற்றும் பராமரிப்பு ஆர் மற்றும் எம் பற்றி நாம் பேசுகிறோம் வருவாயின் 76 லட்சத்தில் பழுது மற்றும் பராமரிப்பின் உண்மையான செலவுகள் பற்றி பேசினால் பழுது மற்றும் பராமரிப்பு அது 78000 இருந்திருக்க வேண்டிய செலவு என்ன76000 எவ்வளவு 2000 டாலர்கள் மற்றும் இந்த மாறுபாடு மீண்டும் சாதகமற்றது என்பதற்கு மாறுபாடு உள்ளது நீங்கள் சப்ளை மற்றும் பராமரிப்பு பற்றி பேசுகிறீர்கள் பொருட்கள் மற்றும் பராமரிப்பு இப்போது உண்மையான செலவு 788000 எவ்வளவு இருந்திருக்க வேண்டும் எவ்வளவு 760000 மற்றும் பின்னர் நாம் கண்டறிந்த மாறுபாடு இங்கே எவ்வளவு 28 சாதகமற்றது சரியா நீங்கள் மாறி ஊதியங்கள் ஊதியங்கள் எனவே மாறி ஊதியங்கள் பற்றி பேசுகிறீர்கள் உண்மையான செலவு எவ்வளவு பார்ப்போம் ஆனால் மாறி ஊதியங்களுக்கு உண்மையான செலவு என்ன உண்மையான செலவு 52 லட்சங்கள் இல்லையா 52 லட்சங்கள் மற்றும் செலுத்துதல்கள் 5092 வருவாய் மட்டத்தின்படி செலுத்துதல்கள் எவ்வளவு இருந்தது இதைக் கணக்கிட்டால் இதை எடுத்துக் கொண்டால் இது மிகவும் தீவிரமானது மிக அதிக அளவு மாறுபாடு இந்த மாறுபாடு 108 எவ்வளவு சாதகமற்றது உண்மையில் 52 லட்சம் மற்றும் எதிர்பார்க்கப்பட்டவை 5092 ஆகவே 108000 இன் மாறுபாடு உள்ளது இது மிகவும் தீவிரமான அளவு இது பெரிய தொகை மாறுபாடுகளின் மிகப்பெரிய பகுதியை ஏற்படுத்துகிறது பின்பு மேற்பார்வை என்ன என பேசுகிறீர்கள் மேற்பார்வையைப் பார்த்தால் மேற்பார்வை பெரும்பாலும் நிலையான செலவாகும் மேற்பார்வை என்பது நிலையான செலவின் ஒரு பகுதியாகும் மேற்பார்வையில் நாம் செலுத்திய உண்மையான செலவு 184000 அல்லது 183000 ஆயிரம் என்ன உண்மையான செலவு என்ன என்று பார்ப்போம் செலுத்தப்பட்ட உண்மையான செலவு 183000 மேலும் கொடுப்பனவு நூற்று எண்பதாயிரம் ஏனென்றால் அது செலவு என்றால் நிலையான செலவு நமக்கு வழங்கப்படுவது வருவாயின் மட்டத்தின் 8 மில்லியன் மட்டத்தில் உள்ளது இது நூற்று எண்பதாயிரம் எனவே 7 6 இல் அது கீழே வராவிட்டால் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் உண்மையில் அது 3000 டாலர்கள் உயர்ந்துள்ளது எனவே எதிர்பார்க்கப்பட்டது 180000 உண்மையில் 183000 ஆயிரம் இருக்க வேண்டும் இன்னும் மூன்று மற்றும் இது சாதகமற்ற மாறுபாடு எதிர்மறை மாறுபாடு இருக்க வேண்டும்சரியா எனவே மேற்பார்வையும் மாறுபாட்டை ஏற்படுத்துகிறது பின்னர் வாடகை பற்றி பேசுவோம் நாம் வாடகை பற்றி பேசுகிறோம் 160 160 160 எதிர்பார்க்கப்பட்டது 160 உள்ளது எனவே எந்த மாறுபாடும் இல்லை அதிகபட்ச செலவுகளைப் பற்றி நாம் பேசுவது அடுத்தது என்ன செலவினங்களின் தலைப்பில் தேய்மானம் மற்றும் தேய்மானம் 480 க்கு எவ்வளவு என்று எதிர்பார்க்கப்பட்டது இது 480 ஆகும் எனவே இங்கு எந்த மாறுபாடும் காணப்படவில்லை பின்னர் மற்ற நிலையான செலவில் OFC மற்ற நிலையான செலவு நீங்கள் செலவைப் பற்றி பேசினால் இது மற்ற நிலையான செலவு OFC ஆகும் இந்த OFC என்பது மற்ற நிலையான செலவுஅது எவ்வளவு இது உண்மையில் 158 ஆகும் எவ்வளவு எதிர்பார்க்கப்பட்டது மற்ற நிலையான செலவு 160000 டாலர்கள் உண்மையில் இது 2000 டாலர்களாக குறைந்துவிட்டது ஏனென்றால் உண்மையில் உண்மையான செலவு 158 ஆகும் இது 160000 டாலர்கள் எவ்வளவு என்று எதிர்பார்க்கப்பட்டது எனவே இதன் பொருள் 2 இன் நேர்மறையான மாறுபாடாக உள்ளது மற்றும் இந்த மாறுபாடு சாதகமானது இல்லையா இப்போது நாம் இங்கே மொத்த செலவைக் கணக்கிடுகிறோம் மொத்தம் உண்மையான செலவு எவ்வளவு மொத்தம் 7204 மொத்த செலவு 7204 நாம் என்ன கணக்கிட்டுள்ளோம் இது 7204 ஆயிரங்கள் அதாவது 72 லட்சம் நான்காயிரம் மற்றும் பட்ஜெட்டில் 7060 ஆயிரம் டாலர்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது எவ்வளவு மாறுபாடு உள்ளது நீங்கள் மொத்தமாக கணக்கிட்ருந்தால் 57 பின்பு 35 35 மற்றும் 180 என்பது 143 146 மற்றும் கழித்தல் 2 144 ஆகும் முந்தைய அறிக்கையில் நாம் கண்டறிந்த அதே 144 இதுதான் இந்த அறிக்கை அல்லது இந்த மாறுபாடு நமக்கு கிடைக்கிறது என்பதை நாம் சரிபார்க்கிறோம் இப்போது இந்த மாறுபாடுகளை மேலும் பகுப்பாய்வு செய்துள்ளோம் நாம் பிளேக்சிபிள் பட்ஜெட் மாறுபாடுகளை பிரித்துள்ளோம் 144000 ஆயிரம் ரூபாய் தொகை அதிகரித்து இயக்க வருமானம் குறைக்கப்படுவதற்கான காரணங்களை நாம் கண்டறிந்துள்ளோம் எனவே இந்த விஷயத்தில் நாம் பார்த்தால் மாறி செலவு கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் என்று நாம் கூறலாம் எதிர்மறை மாறுபாடு உள்ளது இல்லையா மாறுபடும் செலவுகள் விகிதாசாரத்தில் அதே முறையில் அதே விகிதத்தில் அதே தொகையில் வரவில்லை எவ்வளவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது 8 மில்லியன் டாலரிலிருந்து 7 6 மில்லியன் டாலர்களாக வருவாயின் அளவைக் குறைக்கும்போது அதே குறைப்பு மாறி செலவில் அதே விகிதத்தில் காணப்படவில்லை ஒவ்வொரு மட்டத்திலும் 5000 டாலர் பழுதுபார்ப்பு மற்றும் பராமரிப்பால் எரிபொருள் அதிகமாகப் பயன்படுத்தப்படுவதை நாம் கண்டிருக்கிறோம் மேலும் 2000 டாலர் சப்ளைகளால் அதிக அளவு செலவிட்டோம் இதை நீங்கள் இந்த எந்திரம் அல்லது இந்த பொருட்கள் மற்றும் இதர செலவுகள் என்று அழைக்கலாம் நீங்கள் பார்த்தால் 28000 டாலர்கள் என்று ஒரு பெரிய தொகையை நாம் செலுத்தியுள்ளோம் 6 மில்லியன் டாலர்களின் வருவாய் மட்டத்தில் எதிர்பார்க்கப்படும் செலவினங்களுடன் ஒப்பிடுகையில் கூடுதல் கட்டணம் செலுத்தியுள்ளோம் மாறி ஊதியம் கவலைக்கு ஒரு காரணம் மாறி ஊதியம் கவலைக்கு ஒரு காரணம் ஏனெனில் மாறுபாட்டின் பெரும்பகுதி மொத்தம் 144 ஆயிரம் 108000 ஆனது மாறி ஊதியங்கள் ஒரு காரணம் என்பதால் நிகழ்ந்தது இல்லையா எனவே இப்போது பகுப்பாய்வு செய்தால் அதைக் காணலாம் அதற்கான காரணம் மாறி ஊதியங்களின் செலவு ஏன் உயர்ந்துள்ளது என்பதைக் கண்டுபிடிக்க வேண்டும் இங்கே கவலைக்குரிய இரண்டாவது காரணம் மேற்பார்வை செலவின் அதிகரிப்பு ஆகும் கொடுக்கப்பட்ட செயல்திறனுக்காக நிலையான செலவு நிலையானதாக இருக்க வேண்டும் என்று நான் பலமுறை சொன்னேன் பின்னர் வருவாய் மற்றும் தயாரிப்புகளின் ஏழு எட்டு ஒன்பது மில்லியன் மட்டங்களுக்கு நெடுவரிசை பட்ஜெட் மூன்று நெடுவரிசை பட்ஜெட்டைக் கூறுகிறோம் நிலையான செலவு அப்படியே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று நாம் கண்டுபிடித்தோம் மேற்பார்வை 7 8 மற்றும் 9 மில்லியன் வருவாய்க்கு ஒரே மாதிரியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டால் நிலையான செலவு 180000 ஆயிரம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இந்த வரம்பில் 7 6 க்கும் இடையில் வருகிறது எனவே நிலையான செலவு அதிகரிக்கும் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை மேற்பார்வை செலவு அதிகரிக்கும் ஆனால் அது அதிகரித்துள்ளது இது ஒரு தீவிரமான கவலையாகும் மேற்பார்வை செலவு ஏன் சரியாக அதிகரித்துள்ளது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இந்த பகுப்பாய்விலிருந்து நீங்கள் மனித வளத்தைப் பொறுத்தவரை செலவு என்பதைக் கண்டறியலாம் அவர்கள் தொழிற்சாலை ஊழியர்களா அல்லது அவர்கள் அலுவலக ஊழியர்களா என்பது மனிதவள செலவு அதிகரித்துள்ளது என்பது மனித வளத்தில் அக்கறை கொண்டுள்ளது என்பதை உணர்த்துகிறது மாறுபட்ட ஊதியம் மனித வளங்களுக்கும் அக்கறை செலுத்துகிறது மற்றும் மேற்பார்வை மனித வளங்களுக்கும் அக்கறை கொண்டுள்ளது வித்தியாசம் என்னவென்றால் ஆலை இரண்டில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்கள் வழக்கமான ஊழியர்கள் அலுவலகத்தில் அல்லது ஆலையில் மேற்பார்வையாளராக பணிபுரியும் நிரந்தர மற்றும் நிரந்தர ஊழியர்கள் எனவே இந்த மாறுபாட்டிற்கான காரணங்கள் அல்லது இந்த இரண்டு மாறுபாடுகள் கட்டுப்படுத்த முடியாதவை என்ற கருத்தை இது நமக்கு அளிக்கிறது ஏனெனில் மனித வள செலவு பெரும்பாலும் வெளிப்புற காரணியால் கட்டுப்படுத்தப்படுகிறது தொழிலாளர் விகிதங்கள் அதிகரிக்கும் போது அந்த வெளிப்புற காரணிகள் தொழிலாளர் சந்தையாகும் தொழிலாளர் விகிதங்கள் நிறுவனங்களால் தீர்மானிக்கப்படுவதில்லை தொழிலாளர் விகிதங்கள் வெளிப்புற காரணிகள் தொழிலாளர் சந்தை விலைக் குறியீடு மக்களின் வருமானம் மற்றும் தொழிலாளர்களின் திறன் நிலை ஆகியவற்றால் தீர்மானிக்கப்படுகின்றன எனவே விலைக் குறியீடு அதிகரிக்கும் போது மனித வளங்களின் விலைகள் அல்லது தொழிலாளர்கள் மற்றும் ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே பொருளாதாரத்தில் விலைக் குறியீடு உயர்ந்து கொண்டேயிருந்தால் மனித வளங்களில் மனிதர்கள் விலை உயர்ந்தவர்களாகி வருகின்றனர் மனிதர்கள் விலை உயர்ந்தவர்களாக வருகிறார்கள் அதை யாரும் கட்டுப்படுத்த முடியாது ஏனென்றால் நீங்கள் அவர்களின் சம்பளத்தை உயர்த்தாவிட்டால் வேலை செய்வதை நிறுத்திவிடுவார்கள் அதாவது அது நம் கையில் இல்லை நீங்கள் பிற சந்தையிலிருந்து கொண்டு வரும் உள்ளூர் தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவதை அர்த்தப்படுத்துவதில்லை ஏனெனில் பெரும்பாலும் மனித வளங்கள் அரசாங்கங்களாலும் அல்லது அவற்றின் விலைகளாலும் கட்டுப்படுத்தப்படுகின்றன அவர்களின் சம்பளமும் அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படுகிறது ஓரளவிற்கு குறைந்தபட்ச ஊதியம் அரசாங்கத்தால் தீர்மானிக்கப்படுகிறது ஒரு பெரிய அளவிற்கு எடுத்துக்காட்டாக இந்த வழக்கு அமெரிக்க அல்லது அமெரிக்க சந்தைக்கு சொந்தமானது என்றால் அந்த சந்தையில் தொழிலாளர் விகிதங்கள் பெரும்பாலும் அதிக ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தை என்று தீர்மானிக்கப்படுகின்றன அவை அரசாங்கத்தால் தீர்மானிக்கப்படுகின்றன எனவே தொழிலாளர் விகிதங்கள் அதிகரிக்கும் போது அல்லது பணியாளராக இருக்கும்போது ஊழியர்களின் சம்பளம் இயற்கையாகவே அதிகரிக்கும் போது மனிதவள செலவு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த இரண்டு தலைப்புகளிலும் மாறி ஊதியங்கள் மனிதவள செலவு மற்றும் மேற்பார்வை செலவு ஆகியவற்றுக்கு சொந்தமானவை என்பதை நாம் காண்கிறோம் இந்த இரண்டு நிகழ்வுகளிலும் மனிதவள செலவு அதிகரித்துள்ளது எனவே பெரும்பாலும் இந்த மாறுபாட்டை நாம் தவிர்க்க வேண்டும் ஆனால் தவிர்க்க வேண்டாம் என்று அர்த்தம் ஆனால் இந்த மாறுபாட்டை நாம் புறக்கணிக்க வேண்டும் ஏனெனில் இது கட்டுப்பாட்டில் இல்லாத காரணிகளால் நிகழ்ந்த ஒன்று எரிபொருள் என்று மற்ற பகுதியைப் பற்றி பார்ப்போம் எரிபொருள் மாறுபாடு மிக அதிகமாக இல்லை என்பதை நாம் காண வேண்டும் இது 5000 மட்டுமே எனவே எப்போதாவது அது சாத்தியமாகலாம் ஏனென்றால் எரிபொருள் விலைகளும் ஏற்ற இறக்கத்தை மேலும் கீழும் சென்றுகொண்டே இருக்கின்றன ஆகவே எரிபொருளின் கூடுதல் பயன்பாடு எரிபொருளை தவறாகப் பயன்படுத்துதல் அல்லது எதிர்பார்க்கப்படாத எரிபொருளின் விலைகள் அதிகரிப்பதால் இது நடந்ததா என்பது எனவே காரணம் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருந்தால் அதைச் சரிபார்க்க வேண்டும் அடுத்த காலாண்டில் எரிபொருள்கள் வீணாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் ஆனால் விலைகள் உயர்ந்திருந்தால் அது மீண்டும் கட்டுப்பாடற்ற காரணம் ஆகிவிடும் இதேபோல் நீங்கள் பழுது மற்றும் பராமரிப்பு பற்றி பேசுகிறீர்கள் அதற்காக 2000 டாலர்களால் அதிக விலை கொடுத்துள்ளோம் கூடுதல் கட்டணம் செலுத்தியுள்ளோம் எனவே இது மீண்டும் மாறுபாடு ஆனால் புறக்கணிக்கப்படலாம் ஏனெனில் இது மிக அதிக அளவு அல்ல பழுது மற்றும் பராமரிப்பு விஷயத்தில் ஓரளவிற்கு மனிதவளச் செலவு சம்பந்தப்பட்டிருக்கிறது ஏனென்றால் மக்கள் ஆர் மற்றும் எம் பகுதி பழுது மற்றும் பராமரிப்புப் பகுதியில் வேலை செய்வதைக் குறிக்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் பெரும்பாலும் திறமையான உழைப்பாளிகள் எனவே மனிதவள செலவு அதிகரித்துள்ளது தொழிலாளர்கள் செலவு தொழில்நுட்ப வல்லுநர்களின் செலவு அதிகரித்துள்ளது மற்றும் இந்த மாறுபாடு காணப்பட்டது என்ற காரணத்தினால் இதன் பொருள் மற்றொரு காரணம் நாம் கண்டறிந்த மற்றொரு மாறுபாடு இது 28000 டாலர்களால் மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும் அதுவும் பொருட்கள் மற்றும் இதர செலவுகளில் எனவே முதலில் நாம் இங்கே சரிபார்க்க வேண்டியது என்னவென்றால் இதர செலவுகள் என்ன இது ஏன் இவ்வளவு பெரிய எதிர்மறை மாறுபாடு 28000 க்குள் வந்துள்ளது 144000 டாலர்களின் மொத்த மாறுபாடுகளில் இது இரண்டாவது பெரிய பங்களிப்பாக இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் எனவே அதற்கான காரணங்களை சரிசெய்வதற்கான காரணங்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இதனால் விஷயங்கள் மீண்டும் நிகழாது எனவே இது மிகப் பெரிய மாறுபாடு அதை புறக்கணிக்க முடியாது நாம் இங்கே பார்க்கும் மற்ற நிலையான செலவைப் பற்றி நீங்கள் பேசினால் மற்ற பிழைத்திருத்த செலவு குறைந்துவிட்டது என்பது 160000 டாலர்களின் எதிர்பார்க்கப்பட்ட அளவிற்கு எதிரானது இது 158000 டாலர்களாக குறைந்துள்ளது எனவே நாம் இங்கே ஒரு சாதகமான மாறுபாட்டைக் கண்டோம் ஆனால் இன்னும் பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டியது பட்ஜெட்டில் அதிக தொகையை மதிப்பிட்டிருக்கலாம் அல்லது உண்மையில் நாம் ஏதாவது செய்துள்ளோம் இது நமக்கு சேமிப்புக்கு வழிவகுத்தது இந்த மாறுபாடுகள் அனைத்தையும் நீங்கள் மொத்தமாகப் பார்த்தால் இதை நாம் சரிபார்க்க வேண்டும் அது 144000 மாறுபாடுகளின் அளவு மிக அதிகமாக உள்ளது ஆனால் அதற்கான காரணங்களை சரிபார்த்து கட்டுப்படுத்தக்கூடியவை மற்றும் கட்டுப்படுத்தப்படாத காரணங்களை கண்டுபிடிக்க முயற்சிக்க வேண்டும் பின்னர் நாம் மக்கள் அல்லது அந்த காரணங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் காரணம் கட்டுப்படுத்த முடியாதது என்று பெரும்பாலும் சொன்னால் அதை யாரும் கட்டுப்படுத்த முடியாது ஏனெனில் வெளிப்புற காரணி ஏனெனில் இந்த காரணங்கள் இருப்பதால் வெளிப்புற காரணிகளால் நாம் அதை புறக்கணிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் சந்தை எவ்வாறு பதிலளிக்கும் சந்தை நிலைமை போன்றவற்றை நாம் அந்த நேரத்தில் விட்டுவிட வேண்டும் ஆகவே மனிதவள செலவை அதிகரிப்பதற்காக நிறுவனத்திற்கு ஈடுசெய்வதற்கான கூற்றை நாம் அதிகரிக்க வேண்டும் அல்லது சந்தை விலை எவ்வாறு எச்சரிக்கை என்பதை விற்பனை விலை எச்சரிக்கைகள் சரிபார்க்க வேண்டும் அல்லது சந்தை எவ்வாறு செயல்படுகிறது எனவே இல்லையெனில் பெரும்பாலும் காரணங்கள் கட்டுப்படுத்த முடியாதவை என்று தோன்றுகிறதா என்பதை சரிபார்க்க வேண்டும் இதனுடன் செல்ல வேண்டியிருக்கும் ஆகவே சந்தையில் இறுதி உற்பத்தியின் விலையை அதிகரிப்பதன் மூலம் இதை மீட்டெடுக்க முடிந்தால் மனிதவள செலவு அதிகரித்துள்ளது அது யாருடைய தவறும் காரணம் அல்ல பின்னர் நாம் பொதுவாக நுகர்வோர் நுகர்வோர் நிறுவனங்களின் வாடிக்கையாளர்களாக இருக்க மாட்டோம் எனவே இந்த செலவின் அதிகரிப்பு மக்களுக்கு அனுப்பப்படலாம் ஆனால் இந்த பயிற்சியின் நோக்கம் செயல்திறனின் உண்மையான நிலை பற்றி அறிந்து கொள்வதாகும் இது 8 மில்லியன் டாலரிலிருந்து 7 6 மில்லியன் டாலர்களாகக் குறைந்துவிட்டால் செலவு எவ்வாறு பிரதிபலித்தது அதே விகிதத்தில் செலவும் குறைந்துவிட்டதா என்பதும் குறிப்பாக மாறி செலவுகள் அல்லது ஒரு சரிசெய்தல் செலவு ஆகியவை ஒரே விகிதத்தில் குறைந்துவிடவில்லை என்பதைக் கண்டறிந்தோம் மாறாக இது எதிர்பார்த்த தொகையை விட அதிகமாகும் மாறுபாடு 144 ஆயிரங்களில் இருப்பதைக் கண்டோம் அவை எதிர்மறை மாறுபாடுகள் இல்லையா எனவே இந்த நிகழ்வுகளைப் பார்த்தால் இந்த விவாதம் வரை முதன்மை பட்ஜெட் தொடர்பாக இரண்டு வழக்குகளையும் பிளேக்சிபிள் பட்ஜெட் தொடர்பாக ஒரு வழக்கையும் நாம் விவாதித்த மூன்று வழக்குகள் வழக்குகள் ஆகும் எனவே இந்த நிகழ்வுகளைப் பார்த்தால் அதில் இரண்டு கூறுகள் உள்ளன ஏனெனில் நாம் மேலாண்மை கணக்கியல் என்ற விஷயத்தைப் பற்றி பேசுகிறோம் மேலாண்மை கணக்கியல் என்பது நிர்வாக முடிவெடுப்பதற்கு நிர்வாகத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அந்த வகையான தகவல்களை உருவாக்குவதாகும் இதிலிருந்து பெரும்பாலான தகவல்களை உயர் மட்ட நிர்வாகத்திற்கு வழங்க முடியும் வாரிய மட்ட மக்களில் வாரிய அளவிலான கூட்டங்களில் இயக்குநர்கள் குழுவிற்கு நாம் உதவுவோம் பின்னர் சரியான முடிவுகளை சரியான ஆர்வத்துடன் அல்லது அனைவருக்கும் மற்றும் ஒட்டுமொத்த நிறுவனத்தின் நலனுக்காக சரியான முடிவுகளை எடுக்க அவர்களுக்கு உதவ வேண்டும் எனவே இந்த கூறுகளில் இரண்டு விஷயங்கள் உள்ளன முழு பட்ஜெட்டின் இந்த பகுப்பாய்வு ஒரு கூறு எண்களின் உதவியுடன் தகவல்களைக் கண்டுபிடிப்பது எண்களின் உதவியுடன் மதிப்புகளைக் கணக்கிடுவது எண்களின் உதவியுடன் உள்ளீடு மற்றும் வெளியீட்டு உறவைக் கணக்கிடுகிறது இல்லையா மாஸ்டர் பட்ஜெட்டைப் பொறுத்தவரை ஒரு காலாண்டில் விரிவான பட்ஜெட்டை நாம் தயார் செய்வதைக் கண்டோம் செயல்திறனின் பட்ஜெட் நிலை என்ன என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் இலக்குகளின் பட்ஜெட் மேலாண்மை திருத்தங்களின் உதவியுடன் இல்லையா அந்த வரவுசெலவுத்திட்டங்கள் வெவ்வேறு ஆர்வமுடைய குழுக்களுக்கு வெவ்வேறு அலகுகள் மற்றும் துணைக்குழுக்களுக்கு வழங்கப்படுகின்றன அவை நிறுவனங்களில் உள்ள நிறுவனங்களில் ஒரு பொறுப்பு மையங்களாக அழைக்கப்படுகின்றன அவர்கள் முன்கூட்டியே ஏதாவது தொடர்பு கொள்ளப்படுகிறார்கள் இது உங்களிடமிருந்து பெறப்பட்ட செயல்திறனின் எதிர்பார்க்கப்பட்ட நிலை இது முடிக்கப்பட்ட பொருளின் விற்பனையா என்பது விற்பனையின் சேகரிப்பாக இருந்தாலும் அது வாங்குதலுக்கான கட்டணமா அல்லது நிறுவனத்தில் பண நிலையாக இருக்கிறதா என்பதை பார்க்கவேண்டும் நிறுவனத்தில் இலாப நிலை அல்லது நிறுவனத்தின் ஒட்டுமொத்த நிதி நிலைமை இந்த பட்ஜெட் காலத்தின் தொடக்கத்திற்கு ஒரு வாரமாக இருக்கலாம் ஒரு மாதமாக இருக்கலாம் காலாண்டு ஆறு மாதமாக இருக்கலாம் அல்லது ஒரு ஆண்டு ஆக இருக்கலாம் மற்றும் அதற்கு முன்னர் நேரம் தொடங்கும் போது நம் கையில் அறிக்கை உள்ளது இது ஒரு வழிகாட்டும் சக்தியாக செயல்படுகிறது உண்மையான செயல்திறனுக்காகச் செல்லுங்கள் இதன்மூலம் நம் கையில் அளவுகோல் உள்ளது பெஞ்ச்மார்க் இருந்தால் எல்லோருக்கும் தெரியும் நமது செயல்திறன் எதையாவது ஒப்பிடப்படும் என்று அவர்களுக்குத் தெரிவிக்கப்படுகிறது அது ஏதோ அர்த்தமல்ல என்றால் நம் உண்மையான செயல்திறன் என்பது பட்ஜெட்டுடன் ஒப்பிடத்தக்கது அல்ல பின்னர் குறைந்த செயல்திறன் காரணமாக இருக்கலாம் இருக்கலாம் எனவே ஒரு விஷயம் தகவலைக் கணக்கிடுவது மற்றும் இரண்டாவது விஷயம் அந்த தகவலை மேலாண்மை முடிவெடுப்பதற்குப் பயன்படுத்துவது எனவே இந்த நாட்களில் இதற்கு கணக்கீடு என்று பொருள் நாம் கீழ்நிலை பணியாளர் மீது பட்ஜெட்டை திணிப்பதில்லை பட்ஜெட் செயல்பாட்டில் பணியாளர்கள் கீழ் மட்ட பணியாளர்களை நாம் ஈடுபடுத்துகிறோம் பட்ஜெட் செயல்பாட்டில் பங்களிக்குமாறு அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறோம் நிறுவனத்திற்கு அவர்கள் என்ன செய்ய முடியும் என்று நிறுவனத்திடம் சொல்லுங்கள் நிறுவனத்தின் சிறந்த செயல்திறனுக்காக இல்லையா எனவே சந்தையில் உள்ள சூழ்நிலையைப் பார்த்து வாடிக்கையாளரின் தேவைகள் போட்டி சூழ்நிலையில் போட்டியாளர்கள் விநியோகிக்கும் கொள்கைகள் அவற்றின் விலை அத்தனையையும் பணியாளர்கள் கேட்கின்றனர் உங்கள் விநியோக வழிகள் அல்லது வாடிக்கையாளர்களுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ள சந்தையில் விற்பனை சக்தியை விளம்பரப்படுத்தும் பல விஷயங்கள் நீங்கள் செய்ய முடியும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அல்லது இந்த நிறுவனம் மற்ற நிறுவனத்தால் வரவிருக்கும் காலாண்டில் செய்ய முடியும் என்று அவர்கள் கேட்கிறார்கள் மூன்று மாதங்களில் இல்லையா இதேபோல் நமக்கு வெவ்வேறு வகையான பொருட்கள் தேவை என்று கூறுவதில் கொள்முதல் துறை ஈடுபட்டுள்ளது அந்த பொருளைக் கண்டுபிடிப்பதற்கான சிறந்த ஆதாரமாக எது இருக்கக்கூடும் என்று நீங்கள் சொல்லமுடியும் மேலும் பல்வேறு வகையான பொருட்களை வாங்குவதற்கு நாம் செலுத்த வேண்டிய அலகு செலவு குறைந்தபட்சம் என்னவாக இருக்க வேண்டும் எனவே கொள்முதல் செயல்முறையுடன் நேரடியாக இணைக்கப்பட்ட கொள்முதல் துறை அவர்கள் கேட்கப்பட்டால் மற்றும் அவர்களின் உள்ளீடு பின்னர் கேட்கப்பட்டால் வரவு செலவுத் திட்டங்களைத் தயாரிக்கும் போது நம் உள்ளீடு கேட்கப்படவில்லை என்று அவர்கள் கூற முடியாது அந்த காரணத்தினால்தான் கொள்முதல் மாறுபாடுகளில் ஒன்று வந்துள்ளது கொள்முதல் மட்டத்தில் உள்ள மாறுபாடுகள் வந்துள்ளன இதேபோல் விற்பனை நபர்கள் அவர்களிடம் கூறியுள்ளனர் நிறுவனத்திடம் தெரிவித்தனர் சந்தை நிலைமைகளைப் பார்த்து வரும் காலாண்டில் இந்த உற்பத்தியை நாம் விற்கப்போகிறோம் என்று வாரியத்திடம் தெரிவித்தனர் உண்மையான செயல்திறன் அதைவிடக் குறைவாக இருக்கும்போது அவர்கள் தாங்களே பொறுப்பேற்கிறார்கள் மேலும் தங்கள் கடமைகளைச் சரியாகச் செய்யாத அந்த விற்பனை ஊழியர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதைப் பற்றி நாம் சிந்திக்க முடியும் எனவே ஒரு விஷயம் பட்ஜெட்டின் முதல் பகுதி என்பது முக்கியமான தகவல்களை மூலோபாய தகவல்களை பட்ஜெட்டுகளின் வடிவத்தில் தயாரிப்பது என்று கூறுகிறது விற்பனை முன்கணிப்பு தொடங்கி பட்ஜெட் செய்யப்பட்ட இருப்புநிலை வரை சென்று பின்னர் நிலையான பட்ஜெட்டுகள் என்று நாம் அழைக்கும் பட்ஜெட்டின் ஒரு நிலையைத் தயாரிக்கவில்லை ஆனால் பல நிலை தயாரிப்புகளுக்கான பிளேக்சிபிள் பட்ஜெட் டுகள் கணினியில் வைக்கப்படுகின்றன எனவே உற்பத்தியின் எந்த அளவும் நாளை மாறினால் நம்மிடம் பட்ஜெட் உள்ளது அல்லது நம்மிடம் பட்ஜெட் உள்ளது அல்லது அந்த நேரத்தில் எளிதாக தயார் செய்யலாம் எடுத்துக்காட்டாக இந்த விஷயத்தில் 7 மில்லியன் 8 மில்லியன் மற்றும் 9 மில்லியன் மதிப்புள்ள மூன்று நிலைகளுக்கான பட்ஜெட்டை நாம் தயார் செய்துள்ளோம் அது 7 6 மில்லியனாக இருந்தது எனவே நாம் சூத்திரத்தை வைத்திருக்கிறோம் எனவே நாம் வருவாய் அளவை 8 மில்லியனிலிருந்து 7 6 மில்லியனாக மாற்றும் இயக்கம் மற்ற எல்லா புள்ளிவிவரங்களும் தானாகவே மாறும் எனவே அந்த 7 6 மில்லியன் வருவாய்க்கு முன்கூட்டியே பட்ஜெட் நன்கு தயாரிக்கப்படவில்லை கணினியில் உருவாக்கியுள்ள விஷயங்களை வைக்கிறோம் தானாகவே முடிவுகளைப் பெறப்போகிறோம் உண்மையான செயல்திறன் நம்முடன் தயாராக இருக்கும்போது இரண்டிற்கும் இடையிலான ஒப்பீடு மிகவும் நியாயமானதாகவும் விவேகமானதாகவும் மேலும் பகுத்தறிவுடையதாகவும் மாறும் எனவே பிளேக்சிபிள் பட்ஜெட் என்பது பட்ஜெட்டுகளைத் தயாரிப்பதன் மூலம் இந்த தகவலை உருவாக்குவது என்பது சந்தைக்கான உண்மையான செயல்திறனைப் பெறுவது இரண்டாவது விஷயம் இந்த தகவலை பட்ஜெட்டில் மற்றும் நிர்வாக முடிவெடுப்பதற்கான உண்மையான தகவல்களை அடுத்த முறை பயன்படுத்துதல் ஆகவே எந்தவொரு குறைபாடுகளையும் நாம் இங்கு கண்டிருந்தால் அந்த குறைபாடுகள் வராமல் இருப்பதைக் கண்டறிந்தோம் அந்த குறைபாடுகள் மீண்டும் வராது சரியான நேரத்தில் செயல்திறனைப் பாதிக்கவில்லைசரியா எனவே இது பட்ஜெட்டின் முழு நோக்கமாகும் வரவுசெலவுத் திட்ட மதிப்பீடுகளுக்கு அதிகபட்சம் நெருக்கமாக இருப்பதைக் கூற நாம் விரும்புகிறோம் எனவே நிர்வாக முடிவெடுப்பதில் நிர்வாகத்திற்கு பட்ஜெட் செயல்முறை எவ்வாறு உதவுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும்இல்லையா நிர்வாக முடிவெடுப்பது மற்றும் நிர்வாக கணக்கியலின் ஒரு பகுதி என்று சொல்வதற்கு இது ஒரு மிகவும் மிகவும் பயனுள்ள நுட்பமாகும் இல்லையா எனவே இப்போது மிக மிக முக்கியமான நுட்பம் மிகவும் மிகவும் பயனுள்ள நுட்பமாகும் மேலும் பட்ஜெட் மற்றும் பட்ஜெட் செயல்முறை முதன்மையானது மற்றும் முக்கியமானது என்பதை நாம் கற்றுக்கொண்டோம் முதலில் செலவுத் தாள் முழு செலவையும் பகுப்பாய்வு செய்து பின்னர் உண்மையான செயல்திறனுக்காகச் செல்வது பற்றி விவாதித்தோம் இங்கே இது ஒரு பட்ஜெட்டாகும் அங்கு மொத்த மதிப்பீட்டை செலவில் இருந்து விற்பனைக்கு பணத்திற்கு லாபத்திற்கு இருப்புநிலைக்குத் தயாரிக்கிறோம் ஒரு நிலைக்கு அல்ல பல நிலைகளுக்கு எனவே நாம் உதவி செய்யப் போகிறோம் இந்த முழு செயல்முறையும் மேலாண்மை முடிவெடுப்பதை எளிதாக்கும் எனவே தகவல்களை உருவாக்குதல் ஒன்று உண்மையான தகவல்களை இரண்டாகப் பெற்று பின்னர் பட்ஜெட்டுடன் உண்மையானதை ஒப்பிடுகிறது நிறுவனத்தின் மேல் மட்டத்தில் தகுந்த முடிவெடுப்பது இந்த பட்ஜெட் மற்றும் பட்ஜெட் கட்டுப்பாட்டின் இறுதி நோக்கம் மற்றும் மேலாண்மை முடிவெடுப்பதை எளிதாக்குவது என்று நாம் கூறலாம் இங்கே நான் ஒரு விஷயத்தைச் சேர்க்க விரும்புகிறேன் நிறுவனம் பட்ஜெட் செய்யப்பட்ட முடிவுகளுக்கு அருகில் இருக்க விரும்பினால் அது பட்ஜெட்டைப் போலவே இருக்க வேண்டும் என்பதே பட்ஜெட்டின் நேர எல்லை முடிந்தவரை குறுகியதாக இருக்க வேண்டும் இல்லையா சில நிறுவனங்கள் வாராந்திர பட்ஜெட் அமைப்பில் உள்ளன அவை மிகவும் விலையுயர்ந்தவை ஏனெனில் அவை அடிக்கடி தரவைப் பெறுவதும் வாராந்திர வரவு செலவுத் திட்டங்களைத் தயாரிப்பதும் மிகவும் கடினம் ஆனால் மிகவும் மேம்பட்ட தகவல் தொழில்நுட்ப அமைப்புகளைப் பெற்ற சில நிறுவனங்கள் மாதாந்திர வாராந்திர வரவு செலவுத் திட்டங்களை அவர்கள் தயாரிக்கிறார்கள் குறைந்தபட்சம் நீங்கள் 15 நாட்களுக்கு பட்ஜெட்டுக்கான பதினைந்து வார வரவு செலவுத் திட்டங்களுக்கு செல்லலாம் அல்லது பல நிறுவனங்கள் பெரும்பாலும் உள்ளன இந்த நாட்களில் நிறுவனங்கள் மாதாந்திர அல்லது காலாண்டு வரவு செலவுத் திட்டத்தில் உள்ளன எனவே மாதாந்திர மற்றும் காலாண்டு வரவு செலவுத் திட்டம் நிறுவனங்களில் செயல்படுத்தப்படும் வழிமுறையாக இருக்க முடியும் எனவே பட்ஜெட் அடிவானத்தை நெருங்குவதால் உண்மையான செயல்திறன் பட்ஜெட் மதிப்பீடுகளுக்கு இருக்கும் மேலும் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த செயல்திறன் மேம்படும் எனவே பட்ஜெட் மற்றும் பட்ஜெட் கட்டுப்பாடு அல்லது பட்ஜெட் செயல்முறை குறித்து நான் இங்கே முடிக்கிறேன் மேலாண்மை முடிவெடுப்பதில் இது எவ்வாறு மிகவும் மிகவும் பயனுள்ள நுட்பமாகும் என்பதைப் பற்றி நான் அதை மிகப் பெரிய அளவிற்கு விளக்க முடியும் என்று நினைக்கிறேன் எனவே பட்ஜெட் மற்றும் பட்ஜெட் செயல்முறை தொடர்பாக இங்கே நிறுத்துவோம் அடுத்த முறை நான் அடுத்த வகுப்பில் நிலையான செலவு நுட்பம் குறித்து உங்களுடன் விவாதிக்கிறேன்மிக்க நன்றி